மதிய வணக்கம் முந்தைய வகுப்பில் காஸ்ட் மானிட்டரிங் மற்றும் ஏண்டு வேல்யூ எவ்வாறு மானிட்டர் செய்யப்படுகிறது என்று விவாதித்தோம் இப்போது எவ்வாறு முன்னுரிமைபடுத்துவது அல்லது காஸ்ட்மானிட்டரிங்கலிலுள்ள செயல்களை எவ்வாறு முன்னுரிமை படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு ப்ராஜெக்ட் மிகவும் தாமதமாக திட்டமிடப்படபட்ட தடத்திற்கு பின்னால் சென்றால் அதை எவ்வாறு உண்மையான டார்கெடிற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை பார்ப்போம் நாம் இதுவரை ப்ராஜெக்டின் எல்லாவிதமான அம்சங்களையும் கருத்தில் கொண்டும் எல்லாவற்றிலும் ஒரே விதமான உபசரிப்பு மானிட்டர்ரிங் செய்யப்படும் விதத்தில் இருப்பதை புரிந்தோம் அதாவது மானிட்டரிங் செய்யும்போது அதிலுள்ள எல்லா செயல்களுக்கும் ஒரே விதமான முக்கியத்துவம் அளித்தோம் ஆனால் நடைமுறையில் எல்லாவிதமான செயல்களுக்கும் அப்படி நடப்பதில்லை சில செயல்களுக்கு அதிக முன்னுரிமை தேவைப்படுகிறது சில செயல்களுக்கு குறைந்த முன்னுரிமை தேவைப்படுகிறது ஆகையால் இப்போது எவ்வாறு பலவித செயல்களுக்கு முன்னுரிமை அளிப்பது என்பது பற்றி பார்ப்போம் உதாரணமாக கிரிட்டிக்கல் பாத் செயல்களுக்கு அதிக முன்னுரிமை அல்லது உயர்ந்த முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது மேலும் அந்த செயல்களுக்கு மிகக்குறைந்த பிளோட் இருப்பதால் அவற்றிற்கு மிக அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் அப்படி கொடுக்காவிடில் அவை அதிக ஆபத்துள்ள செயல் ஆகிவிடும் எனவே அந்த மாதிரி செயல்களை செயல்படுத்துபவைகளை கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ் என்கிறோம் இந்த மாதிரி பல விதமான செயல்களுக்கு அவற்றின் சில காரணிகளை பொறுத்து முன்னுரிமை வழங்கப்படுகிறது நாம் முதலில் கிரிட்டிக்கல் பாத் செயல்கள் என்ன என்று பார்ப்போம் நமக்கு தெரியும் ஒரு செயலில் தாமதம் ஏற்படுவது அது கிரிட்டிக்கல் பாத்தில் உள்ளபோது என்பது அதனால் வரும் தாமதம் ப்ராஜெக்ட் முழுவதுமாக முடிவதை தாமதப்படுத்தும் எனவே கிரிட்டிக்கல் பாத் செயல்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அதை அருகிலிருந்து மானிட்டர் செய்யும்போது தெரியவரும் இல்லை என்றால் ப்ராஜெக்ட் முடிவுறும் காலம் தாமதம் ஆகும் மற்றும் நாம் இலக்கை அடைய முடியாது எனவே கிரிட்டிக்கல் பாத்தில் உள்ள செயல்களுக்கு கண்டிப்பாக அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி எந்த செயல்களுக்கு பிளோட் இல்லையோ அவற்றிற்கும் அதிக முன்னுரிமை மானிட்டரிங் போது கொடுக்கப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் முந்தைய வகுப்பில் பிளோட் என்ன என்பது பற்றி இலவச பிளோட் என்பது ஒரு செயலானது மற்ற எந்த செயல்களையும் தாமதப்படுத்தாமல் எவ்வளவு நேரம் தாமதமாக உள்ளது என்பதாகும் அதனால் நமக்கு தெரியும் அந்த இலவச நேரம் இருப்பதால் மிக அவசரமாக முடிக்கப்படும் செயல்கள் அந்த நேரத்தை பயன்படுத்த முடியும் எனவே சில செயல்கள் தாமதமாக முடியும் ஏனென்றால் அவை அந்த இலவச நேரத்தை உபயோகித்துக் கொள்வதால் எனவே முதலில் இலவச பிளோட் என்பதை ஸ்லாக் டைம் அல்லது இலவச நேரம் என்றும் வரையறுக்கலாம் எனவே இலவச நேரத்தை பொருத்து செயல்கள் தாமதம் அடைகிறது அதனால் வேறு எந்த தொடர்ச்சியான செயல்களும் தாமதம் அடையாமல் இருப்பது என்றும் வரையறுக்கலாம் அதை டார்கெட் தேதி என்றும் அதனால் முடிவுறு நேரம் எந்தவகையிலும் பாதிக்கப்படாது என்றும் கூறமுடியும் இப்போது எந்த செயலில் தாமதம் இல்லையோ அவற்றிற்கு இலவச பிளோட் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது அதனால் எந்த ஒரு தொடர்ச்சியான செயலும் பாதிக்கப்படவில்லை இப்போது இந்த தொடர்ச்சியான தாமதம் சில ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இவ்வாறாக ஒரு செயலின் தாமதமானது மற்றொரு செயலை அதற்கடுத்த செயலை என்றவாறு பாதிக்கிறது இதனால் அவற்றின் செயல்படுத்தப்படும் தேதியை மாற்ற வேண்டி உள்ளது இதனால் ப்ராஜெக்ட் எல்லா முடிவுறும் தேதியும் பாதிக்கப்படுகிறது எனவே இந்த தொடர்ச்சியான தாமதமானது சில ஆபத்தான விளைவுகளை அதன் ரிசோர்ஸ் ஷெட்யூலில் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தொடர்ச்சியான தாமதம் அந்த செயலுக்கான ரிசோர்ஸஸில் ஏற்படுகிறது அது இப்போது அந்த செயலை முடிப்பதற்கு இல்லாமல் போய்விடுகிறது மற்றும் அடுத்த அடுத்த செயலும் ரிசோர்ஸ்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அவைகளுக்கெல்லாம் இலவச பிளோட் இல்லாததனால் அந்தமாதிரி செயல்களுக்கு மானிட்டரிங்ன் போது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக எந்த செயல்கள் எல்லாம் குறிப்பிட்ட பிளோட்டை விட குறைவான பிளோட் உள்ளதோ அதாவது பிளோட் ஒரு வாரம் என்று எடுத்துக்கொள்வோம் மேலும் அந்த செயலானது ஒரு வாரத்தை தாண்டி தாமதமாகிறது என்றால் என்ன நடக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்த செயல்களின் காலக்கெடுவை பாதிக்கும் ஆகவே அந்தமாதிரி செயல்களுக்கு அதாவது குறிப்பிட்ட பிளோட்டை விட குறைவான பிளோட் உள்ள செயல்கள் அது ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த மாதிரி செயல்களை கண்டிப்பாக ப்ராஜெக்ட் மேனேஜரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்போது என்ன நடக்கும் குறிப்பிட்ட பிளோட்டை குறைவான பிளோட் உள்ள செயல்களால் இதுவரை கணக்கிடப்பட்ட எல்லா இலவச நேரமும் அதாவது தாமதத்தால் என்ன ஆகும் அந்த கிரிட்டிக்கல் செயலானது ஆக்டர் ஆக வரும் இது பிரச்சினையை உண்டு பண்ணும் எனவே இந்த மாதிரி செயல்களை மிக உன்னிப்பாக மானிட்டர் செய்ய வேண்டும் இதேபோன்று மிக ஆபத்தை விளைவிக்கும் செயல்களுக்கும் மானிட்டரிங் போது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் பலவிதமான வழக்குகள் உள்ளன இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கும் செயல்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டுமென்று இதனால் பயனாளரின் செலவானது அதிக ஆபத்தானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் நாம் காலக்கெடுவை தாண்டி விட்டதால் இதனால் பல விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவே முதலில் எந்த வகையான செயல்களெல்லாம் ஆபத்தை விளைவிக்கும் அவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கவேண்டும் மற்றும் அது ரிஸ்க் ப்ரொஃபைல்ங் எக்சசைஸ்முதலாவது பகுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் முதலிலேயே ரிஸ்க் ஹேண்ட்லிங் முறைகளைப் பற்றி படித்திருப்பீர்கள் எனவே முதலில் அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களின் குழுவை கண்டறிய வேண்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் PERT பற்றி நீங்கள் PERT உபயோகித்தால் என்ன நடக்கும் நீங்கள் மிக எளிதாக எந்த வகை செயல்கள் எல்லாம் அதிக ஆபத்தை விளைவிக்கின்றன என்பதை கண்டறியலாம் அவற்றின் அதிகமாக மதிப்பிடப்பட்ட டைம் வேரியன்ஸ்லிருந்து கண்டுபிடிக்க முடியும் செயல்களின் வேரியன்ஸை ஆபத்தானதாக கருதமுடியும் மற்றும் அதற்கு நீங்கள் மானிட்டரிங் போது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே அந்த மாதிரியான செயல்களை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அவை அட்டவணைப்படுத்தப்பட்டதைவிட அதிகமாக அல்லது பட்ஜெட்டைவிட அதிகமாக செலவாகும் அந்தமாதிரி செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மானிட்டரிங் செய்யும்போது அடுத்ததாக கிரிட்டிக்கல் ரிசோர்ஸை உபயோகப்படுத்தும் செயல்கள் பார்த்தீர்கள் என்றால் சில ரிசோர்ஸ்கள் கிரிட்டிக்கல் ஆகவும் மற்றும் அவை குறைவாகவும் இருப்பதை அறியமுடிகிறது எனவே எந்த செயல்கள் எல்லாம் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரிசோர்ஸை பயன்படுத்துகிறதோ அவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அவை விலை அதிகமானவை உதாரணமாக சில குறிப்பிடத்தகுந்த காண்ட்ராக்ட் ப்ரோக்ராம்ர்கள் போல அவர்கள் மதிப்பு மிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள் எனவே அந்த மாதிரி காண்ட்ராக்ட் ப்ரோக்ராம்ர்கள் சில நாட்களுக்கு மட்டுமே வேலைக்கு எடுக்கப்படுவார்கள் உதாரணமாக ஒரு மாதம் அதற்குமேல் அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள் அவ்வாறு அதிக நேரம் செலவிட வேண்டும் என்றால் அதற்கேற்றார்போல் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும் எனவேதான் சில செயல்கள் கிரிட்டிக்கல் ஆக கருதப்படுவதற்கு காரணம் அவை விலை அதிகமானவை ஏனென்றால் வேலையாட்கள் அல்லது பிற ரிசோர்ஸ்கள் சில குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காண்ட்ராக்ட் ப்ரோக்ராமர்கள் சில நாட்களுக்கு மட்டுமே வேலைக்கு எடுக்கப்படுவார்கள் உதாரணமாக ஒரு மாதம் அதற்குமேல் அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள் அவ்வாறு அதிக நேரம் செலவிட வேண்டும் என்றால் அதற்கேற்றார்போல் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும் எனவே தான் அந்த மாதிரி செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றும் மிக உன்னிப்பாக அவற்றின் முன்னேற்றத்தை கண்காணிக்க வேண்டும் இப்போது எந்த ஒரு செயலில் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸின் தேவை அதிகமாக தேவைப்படுகிறதோ அவற்றிற்கு அதிக முன்னுரிமை மானிட்டரிங் போது கொடுக்கப்பட வேண்டும் இப்போது ப்ராஜெக்ட் மானிட்டரிங்கின் மற்றொரு அம்சம் பற்றியும் அது எவ்வாறு ப்ராஜக்டை அதன் பழைய இலக்கிற்கு கொண்டு செல்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறீர்கள் ஆனால் ப்ராஜெக்ட் அதற்கேற்றார்போல் செல்லாமல் அட்டவணைக்கு பின்பாக செல்கிறது எனவே அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் உண்மையான இலக்கிற்கு கொண்டுவருவதற்கு என்ன மாதிரி அடிகள் எடுத்து வைக்கப் படுகிறது ஒரு ப்ராஜெக்டில் நிறைய தாமதங்களும் மற்றும் சில எதிர்பார்க்காத நிகழ்வுகளும் இருந்தால் அதை நாம் நம் கண்ட்ரோலில்இல்லை என்று கொள்ளலாம் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜரின் வேலை என்பது அதில் என்ன நடந்தது என்பதை அறிவதாகும் அதாவது எப்போது தாமதம் நடந்தது மற்றும் எப்போது அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தது ஆகியவற்றை கண்டுபிடிப்பாகும் எனவே ப்ராஜக்ட் மேனேஜரின் முக்கியமான வேலை எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் தாமதங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை கண்டுபிடிப்பது ஆகும் இந்த குறைந்த அளவிலான தாமதங்கள் மற்றும் இடையூறுகள் ப்ராஜெக்ட் குழுவிற்கு இடையே அதனால் ஏற்படும் விளைவுகளை தணிக்கப்பட வேண்டும் ப்ராஜெக்ட் குழுவானது மிகக் குறைந்த தாமதங்கள் மற்றும் இடையூறுகள் இருக்கும் போதே அவற்றை சரி செய்ய வேண்டும் எனவே பெரும்பாலான நேரங்களில் ப்ராஜெக்ட் மேனேஜர் முதலிலேயே ப்ராஜெக்டின் முடிவுறும் தேதி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் அது ப்ராஜெக்டின் முடிவுறு தேதியை பாதிக்கக்கூடாது அதில் எந்த மாற்றமும் கண்டிப்பாக வரக்கூடாது என்பதாகும் ஆகையால் ப்ராஜெக்டின் முடிவுறும் தேதி மாறாமல் இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அதில் சில வழிகளை எவ்வாறு என்ன பிரச்சனை வந்தாலும் ப்ராஜெக்டின் முடிவுறு தேதியை மாற்றாமல் இருப்பதற்கு பயன்படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம் இது சில மீதமுள்ள செயல்களை குறைப்பதன் மூலம் செய்ய முடியும் அதாவது இதுவரை எந்த செயல்கள் எல்லாம் முடிந்துள்ளன மற்றும் எந்த செயல்கள் எல்லாம் மீதி உள்ளன என்பதைப் பொருத்து எனவே நேரம் என்பது குறைவாகும் அதற்கு என்ன செய்ய முடியும் நாம் சில செயல்களின் நிறைவேற்றும் நேரத்தை குறைக்க முடியும் அதன் மூலமாக ஒட்டுமொத்த ப்ராஜெக்டில் உள்ள மீதமுள்ள செயல்களின் நேரத்தை குறைக்க முடியும் ஒரு ப்ராஜெக்டின் உடைய மொத்த நேரம் ஒரு வருடம் ஆறு மாதம் அதில் 50 சதவீத செயல்கள் இன்னும் முடியவில்லை எனவே நாம் மீதமுள்ள ப்ராஜெக்டின் ஒட்டுமொத்த நேரத்தை குறைக்க முடியும் இவையெல்லாம் ஒரு பிராஜக்ட்டை அதனுடைய உண்மையான அட்டவணைப்படுத்தப்பட்ட இலக்கிற்கு திரும்பக் கொண்டு செல்லும் வழிமுறைகளாகும் ஆனால் இது உங்கள் ப்ராஜெக்டின் திட்டத்தை இடையூறு செய்யாமல் இருப்பதற்கு இது சரியான வழிமுறையாக இருக்காது எப்போதும் இதில் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க அதிக நேரம் வேலை செய்ததற்கான தொகையை செலவிட வேண்டியிருக்கும் இது சிறிய அளவு இல்லை எப்போதும் நீங்கள் அதிக வேலையாட்களை பயன்படுத்தும் போது அல்லது ஏற்கனவே உள்ள உங்கள் ஊழியர்களை அதிக நேரம் வேலை செய்து ப்ராஜெக்டை முடிக்கும் நேரத்தை விரைவு படுத்துவதாகும் இது எப்போதுமே சாத்தியமானதாக இருக்காது மற்றும் உங்களுடைய வாடிக்கையாளர் தாமதமாக ப்ராஜக்டை முடித்துக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டால் அல்லது முக்கியமான செயல்கள் உங்கள் அந்த ப்ராஜெக்டில் இல்லையென்றால் நாம் எதற்காக அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் மற்றும் அதிக பணம் செலவிட வேண்டும் அது தேவையற்றது ஆனால் உங்களுடைய ப்ராஜெக்டை பழையநிலைக்கு அல்லது உண்மையான இலக்கிற்கு எவ்வாறு கொண்டு செல்வது என்பது பற்றி பார்ப்போம் இரண்டு முக்கியமான வழிமுறைகள் உள்ளன ஒன்று கிரிட்டிக்கல் பாத்தை குறைப்பதன் மூலம் மற்றொன்று செயல்களுக்கு உள்ள தேவையான முன்னுரிமையை மாற்றி அமைப்பது மூலம் செய்ய முடியும் முதலில் எவ்வாறு கிரிட்டிக்கல் பாத் நீளத்தை குறைப்பது அதன் மூலமாக ப்ராஜெக்டை அதனுடைய பழைய இலக்கு தேதிக்கு கொண்டு போக முடியும் ஒரு ப்ராஜெக்டின் உடைய ஒட்டுமொத்த காலம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது இது தற்போதைய கிரிட்டிக்கல் பாத் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது அதாவது கிரிட்டிக்கல் பாத் இல்லாத செயல்களின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு அது தீர்வாக பயன்படாது அதனால் ப்ராஜெக்டை முடிவுறு தேதிக்கு கொண்டு செல்ல முடியாது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் உள்ளன முதலாவதாக நிறைய ரிசோர்சஸை குறிப்பாக நிறைய வேலையாட்களை சேர்க்கும்போது ஆனால் அது நிறைய செலவிற்கு வழிவகுக்கும் மேலும் இணையாக வேலை செய்யும் ரிசோர்சஸை அதிகமாக பயன்படுத்தும் போது அதாவது சில செயல்கள் இணையாக நடக்கும் அவற்றிற்கு அந்த மாதிரியான ரிசோர்சஸை வழங்கலாம் அது வேலையாட்களாக இருக்கலாம் அல்லது இணையாக செயல்படும் கணினியாக இருக்கலாம் அல்லது இணையாக செயல்படும் வெளியீட்டு கருவியாக இருக்கலாம் அல்லது இணையாக செயல்படும் உள்ளீட்டு கருவியாக இருக்கலாம் அதன்மூலம் சில செயல்கள் இணையாக வேலை செய்யும் வேலை செய்யும் ஆட்களை கிரிட்டிக்கல் செயல்களுக்கு மறு ஒதுக்கீடு செய்யவேண்டும் அதாவது கிரிட்டிக்கல் இல்லாத செயல்களில் வேலை செய்யும் நபர்களை எடுத்து கிரிட்டிக்கல் செயல்களுக்கு மறு ஒதுக்கீடு செய்யவேண்டும் அதன்மூலம் உண்மையான நோக்கத்தை குறைக்கமுடியும் எல்லாவிதமான நோக்கத்தையும் அடைவது முடியாத ஒன்றாகும் ஆகையால் இந்த நோக்கத்தை குறைக்கவேண்டும் மற்றும் ஒரு மாற்று வழி தரத்தை குறிப்பதாகும் குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்பார்த்ததை அடைவது சாத்தியமற்றது எனவே தரத்தை குறைப்பதன் மூலம் ப்ராஜெக்ட் குறிப்பிட்ட உண்மையான தேதியில் முடிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள் மற்றுமொரு வழிமுறை கிரிட்டிக்கல் பாத்தை குறைப்பதற்கு உள்ளதைபற்றி பார்ப்போம் இங்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவை கிரிட்டிக்கல் பாத் இல் குறைத்து ப்ராஜெக்டை அதன் பழைய அட்டவணைக்கு கொண்டு செல்ல முடியும் மற்றும் மற்ற முயற்சிகள் எல்லாம் பயனற்றது அல்லது செலவு குறைந்த திறன் அற்றதாகவும் non cost productive effective உள்ளது இம்மாதிரியாக கிரிட்டிக்கல் பாத் செயலுக்கு ஆகும் நேரத்தை குறைக்கமுடியும் இது ப்ராஜெக்டை பழைய நிலைக்கு அதாவது உண்மையான அட்டவணைப்படுத்தப்பட்ட இலக்கிற்கு கொண்டு செல்லும் வரை தொடர வேண்டும் ஏனென்றால் இதை மேலும் செய்யும்போது பயனற்றதாகும் அல்லது செலவு குறைந்ததாகவும் செலவு குறைந்த திறன் அற்றதாகவும் இருக்கும் ஆதலால் நாம் இந்த செயலை இங்கு நிறுத்தவேண்டும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் கிரிட்டிக்கல் பாத்தை குறைக்கும்போது அது வேற வழிகளுக்கும் வழிவகுக்கும் அதுவும் கிரிட்டிக்கல் ஆக இருக்கும் எனவே கிரிட்டிக்கல் பாத்தை குறைக்கும்போது அது வேற கிரிட்டிக்கல் பாத்கும் வழிவகுக்கும் அது ஒரு வழியாகும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வழியாதாகவோ இருக்கலாம் அதற்கேற்றார்போல் அதை கையாள வேண்டும் இப்போது இரண்டாவது வழிமுறையான எவ்வாறு ரிசோர்சஸை அதிகரிப்பது குறிப்பாக வேலையாட்களை அதிகரிப்பது என்பது பற்றி பார்ப்போம் சில வேலையாட்களை கடினமாக பணி செய்ய சொல்வது சில விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஆனாலும் அது எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் எனவே கிரிட்டிக்கல் பாத்தில் ரிசோர்சஸை அதிகரிப்பது என்பது ஒரு சரியான வழிமுறையாகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ரிக்கொயர்மென்ட் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் உண்மை கண்டு பிடிக்கும் செயலை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது ரிக்கொயர்மென்ட்டை சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வேகத்தை அதிகமாக அல்லது கூடுதலாக அனாலிஸ்ட்டை ஒதுக்கிக் கொடுத்து பயனாளர்களை பேட்டி எடுக்க முடியும் நீங்கள் அறிவீர்கள் பலவகையான உண்மை கண்டு பிடிக்கும் தொழில்நுட்பங்களான இன்டர்வியூ கொஸ்ஷனரி ஆன்சைட் அப்சர்வேஷன் ரெக்கார்டு ரிவியூ மற்றும் பல ஆகையால் நீங்கள் இன்டர்வியூ வழிமுறையை பயன்படுத்தி உண்மைகளை சேகரிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் அதற்கு மற்றுமொரு அனாலிஸ்ட் ஊழியரை இன்டர்வியூ செயலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஒதுக்க வேண்டும் எனவே நாம் இலக்கை அடைய முடியும் மிகச்சிறிய கோடிங் தொகுதியானது கூடுதலாக ப்ரோக்ராமரை ஒதுக்கி கொடுக்கும்போது அந்த செயல் குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது நான் கோடிங் செயலை விரைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு நான் மற்றொரு ப்ரோக்ராமரையோ அல்லது 2 ப்ரோக்ராமரையோ ஒதுக்கி கொடுக்கிறோம் என்றால் அது ஒரு எதிர்மறையான செயலாக இருக்கும் ஏனென்றால் அவர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் ஒதுக்கீடு செய்வது என்பது மிகக் கடினமான ஒன்றாகும் எனவே நீங்கள் நியாயமான முறையில் எந்த செயல்களின் வேகத்தை அதிகரிப்பதற்கு கூடுதலான ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எனவே அதிகமான ஊழியர்களை சேர்க்கும்போது முன்னேற்றமானது வேகமெடுக்கும் என்றால் அது கண்டிப்பாக கூடுதலான செலவிற்கும் வழிவகுக்கும் என்பதை ஏற்கனவே கூறியுள்ளேன் நாம் முந்தைய வகுப்பில் அவற்றோடு தொடர்புடைய சில கூறுகளான ஏண்டு வேல்யூ EV பிளான்ட் வேல்யூ PV ஷெட்யூல்ட் வேரியன்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் மற்றும் பல ஆகையால் இதை EV யில் சொல்லும்போது பின்னர் நெகட்டிவ் ஷெட்யூல்ட் வேரியன்ஸ் குறைகிறது நெகட்டிவ் ஷெட்யூல்ட் வேரியன்ஸை குறைக்கும் போது நெகட்டிவ் காஸ்ட் வேரியன்ஸின் விலை கூடுகிறது எனவே வேலையாட்களின் அளவை கூட்டும் போது கணித வடிவில் நாம் நெகட்டிவ் ஷெட்யூல்ட் வேரியன்ஸை குறைக்கலாம் என்றும் ஆனால் நெகட்டிவ் காஸ்ட் வேரியன்ஸின் விலை கூடும் என்றும் சொல்ல முடியும் இப்போது இணையாக செயல்படும் ரிசோர்ஸின் எண்ணிக்கையை கூட்டுவோம் எனவே எண்ணிக்கையை கூட்டும்போது அவை நீண்ட நாட்கள் உபயோகத்திற்கு பயன்படுத்த முடியும் ரிசோர்ஸின் நிலையை என்ன செய்ய முடியும் நீங்கள் அவற்றை அதிகமாக சேர்ப்பதன் மூலம் அவற்றை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுத்த முடியும் மேலும் ஊழியர்கள் வேலை செய்வதற்கு விரும்புகிறார்கள் என்றால் அதாவது அவர்களின் தினமும் உள்ள வேலை நேரம் எட்டு மணி நேரம் பின்னர் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்கள் உங்களிடம் ஓவர்டைம் பார்ப்பதற்கு அதாவது கூடுதலாக இரண்டு மணி நேரமோ அல்லது நாலு மணி நேரமோ ஒரு செயலுக்கு வேலை செய்ய வேண்டுகிறார்கள் என்றால் அந்த மாதிரி நேரங்களில் குறிப்பாக மாலையிலோ அல்லது வார இறுதி நாட்களிலும் அல்லது விடுமுறை நாட்களிலோ என்றாள் நீங்கள் அவர்களுக்கு ரிசோர்ஸை அங்கு இருக்குமாறு மற்றும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வைக்க வேண்டும் இல்லையென்றால் அது பயனற்றது மற்றொரு வழிமுறை ஊழியர்களை கிரிட்டிக்கல் செயல்களுக்கு மறு ஒதுக்கீடு செய்வது பிராஜக்ட் மேனேஜர் திறமையான ஊழியர்களை அந்த கிரிட்டிக்கல் பாத்க்கு அல்லது கிரிட்டிக்கல் மற்றும் கிரிட்டிக்கல் அல்லாத செயல்களுக்கு இடையேயான ரிசோர்ஸை மாற்றி அமைக்கலாம் உங்களுக்கு தெரியும் இரண்டு விதமான முக்கியமான செயல்கள் உள்ளன அவை கிரிட்டிக்கல் செயல்கள் மற்றும்கிரிட்டிக்கல் அல்லாத செயல்கள் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை சில நாட்கள் பார்க்கும்போது அதில் தாமதம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கிரிட்டிக்கல் செயல்களில் உள்ள ஊழியர்களை கிரிட்டிக்கல் அல்லாத ஊழியர்களோடு மாற்றி அமைக்க வேண்டும் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் கிரிட்டிக்கல் பாத் செயல்களில் உள்ள இலக்கை அடைய முடியும் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டின் செயல்களை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் கிரிட்டிக்கல் பாத் என்பது செயல்களுக்கானஉண்மையான கால அளவை உண்மையான மதிப்பீட்டில் இருந்து மாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு நீங்கள் ஊழியர்களை மாற்றி அமைத்தால் சரியாகிவிடும் எனவே ஆரம்பத்திலேயே அதாவது வேலை ஆரம்பிக்கும் போதே கிரிட்டிக்கல் பாத் வரைந்து விட வேண்டும் அதிலிருந்து உங்கள் திட்டத்தில் எங்கு கிரிட்டிக்கல் பாத் வருகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் ப்ராஜெக்ட் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அவற்றின் உண்மையான செயல்படுத்தும் நேரத்தினால் அப்போது சில மாறுதல்கள் கிரிட்டிக்கல் செயல்களின் வரும் மற்றும் அதனால் கிரிட்டிக்கல் பாத் மாறக்கூடும் அவ்வாறு கிரிட்டிக்கல் பாத் மாறும்போது உண்மையான மதிப்பீடு மற்றும் ஊழியர்களின் ஒதுக்கீடு ஆகியவை உண்மையான மதிப்பீட்டில் இருந்து மாற வாய்ப்பிருக்கிறது எனவே அதற்கேற்றார்போல் உங்களுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் மற்றும் மதிப்பிடப்பட்ட ரிசோர்ஸை வைத்திருக்க வேண்டும் மற்றும் கிரிட்டிக்கல் பாத் கால அளவு மாறுவதற்கு ஏற்ப ஊழியர்களையும் மாற்றியமைக்க வேண்டும்' நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கோப் குறைவதற்கு வாய்ப்புள்ளது எவ்வளவு அளவிலான வேலை செய்யப்பட்டதோ அதை குறைக்கும் போது வழங்கப்படவேண்டிய செயல்களின் ஸ்கோப்பும் குறையும் பொதுவாக ப்ராஜெக்டில் தாமதம் வரும்போது நாம் நம்மால் திட்டமிடப்பட்ட ஸ்கோப்பை அடைய முடியாது எனவே பயனாளர்கள்வேறு சில அம்சங்களை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் வாக்குறுதி கேட்பார்கள் பயனாளர்கள் வேறு சில அம்சங்களை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் வாக்குறுதி கேட்பார்கள் அதை நீங்கள் சாப்ட்வேர் ரெக்காயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் ஒத்துக் கொண்டே இருப்பீர்கள் எனவே ப்ராஜெக்டின் எல்லா பயன்களையும் தாமதமாக கொடுப்பதற்கு பதிலாக பயனாளர்களுக்கு சில வாக்குறுதி அளிக்கப்பட்ட அம்சங்களை செய்து கொடுக்கலாம் மற்றும் ஒரு வழிமுறை ப்ராஜெக்டை அதனுடைய உண்மையான டிராக்கிற்கு மறுபடியும் கொண்டு செல்வதற்கு உள்ளது அது என்னவெனில் அவற்றின் தரத்தை குறைப்பதாகும் சில தரத்தோடு தொடர்புடைய செயலான சிஸ்டமின் சோதனை செயலை குறைப்பதாகும் ஏனென்றால் நேரம் குறைவாக இருப்பதால் மற்றும் இது பல செயல்களை சரியாக செய்வதற்கு உதவும் ஒரு லைவ் சிஸ்டமில் மேலும் அந்த சிஸ்டம் லைவாக இருக்கும் சரியாக செயல்படுத்தப்பட்டு விட்டால் இவ்வாறாக தரத்தை குறைப்பதன் மூலம் நாம் உண்மையான இலக்கை மறுபடி அடைய முடியும் ஆனால் பார்த்தீர்களென்றால் சில சமயம் பயனாளர்கள் தரத்தை குறைப்பதற்கு ஒப்புக் கொள்ள மாட்டார்கள் நாம் சிஸ்டமின் சோதனையை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு செல்லும்போது பயனாளர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனவே அந்த விதமான சங்கடமான சூழ்நிலையில் அடுத்து ஒரு சந்தேகம் எழும் இங்கு உங்களால் கிரிட்டிக்கல் செயல்களை குறைக்க முடியாவிட்டால் அடுத்ததாக நம்மிடமுள்ள ஒரே இறுதி வாய்ப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும் எனவே இறுதி வாய்ப்பு என்பது நாம் அவற்றிற்கு இடையேயான தேவையான முன்னுரிமையை மாற்றி அமைப்பதே ஆகும் எனவே நாம் கிரிட்டிக்கல் செயல்களை சுருக்குவதற்கு முயற்சி செய்யும்போது முயற்சிகள் போதுமானதாக தெரியவில்லை என்று நிரூபிக்கப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இனி அடுத்த கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு சில செயல்களை ஒத்தி வைப்பது ஆகும் சில செயல்களை ஒத்தி வைத்துவிட்டு மற்ற முடியாமல் உள்ள செயல்களை முடிக்கலாம் ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கில் உள்ள செயல்கள் அனைத்தையும் ஏற்கனவே கண்டறிந்து விட்டோம் எனவே கிரிட்டிக்கல் செயல்களை நம்மால் குறைக்கவோ அல்லது சுருக்கவோ முடியாது அது போதுமானதாக இல்லை என்று நிரூபிக்கப்படும் பின்னர் நாம் மற்ற கட்டுப்பாடுகளை கொண்டு எவ்வாறு சில செயல்களை ஒத்திவைக்க முடியும் சில முடியாத செயல்கள் முடியும் வரைக்கும் எனவே உண்மையான ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கில் சில பொதுவான கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு சாதாரண வேலை நடைமுறைகளை செய்ய முடியும் அதற்கு இரண்டு முக்கியமான காரணிகள் உள்ளன ப்ராஜெக்ட் வேலை செய்வதற்கு சில பொதுவான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது மற்றும் சாதாரண வேலை நடைமுறைகளை பின்பற்றுவது ஆனால் நடைமுறையில் அது நடப்பதில்லை எனவே நாம் ரிக்கொயர்மென்டில் முன்னுரிமை கொடுப்பதை மாற்றி அமைக்க வேண்டும் இது ப்ராஜெக்டின் வினியோகிக்கப்படும் தேதியை மாற்றி அமைக்காமல் இருக்க வாய்ப்புள்ளது இப்போது இது ஒரு நல்ல கேள்வியாகும் சில தொடங்கப்படாத செயல்கள் மற்ற செயல்கள் முடியும்வரை காத்திருக்க வேண்டுமா என்பது எனவே இது ப்ராஜெக்ட் முடிப்பதை தவிர்க்காமல் ப்ராஜெக்டின் வினியோகிக்கப்படும் தேதியை தவிர்க்க முடியுமா ப்ராஜெக்டின் இறுதியான வினியோகிக்கப்படும் தேதியின் தாமதத்தில் என்ன கேள்வி எழ வாய்ப்பு உள்ளது என்றால் முடியாத செயல்கள் மற்ற செயல்கள் முடியும்வரை காத்திருக்க வேண்டுமா எனவே அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சாதாரணமாக இருக்கலாம் பயனாளர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு முன்பே சிஸ்டமின் சோதனையை முடிப்பது இயல்பானதாக இருக்கலாம் மற்றுமொரு உதாரணத்தில் எவ்வாறு ரெக்காயர்மென்ட்க்கு முன்னுரிமை மாற்றி அமைக்கப்படுகிறது என்று பார்ப்போம் பொதுவாக சிஸ்டம் சோதனை என்பது பயனாளர்களின் பயிற்சிக்கு முன்பே கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் முதலில் சிஸ்டம் சோதனையை முடித்துவிட்டு பின்னர் பயனாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் ஆனால் பயனாளர் பயிற்சி என்பது சிஸ்டமின் சோதனையை பொருத்தது எனவே சிஸ்டமின் சோதனைக்கு பின்பு பயனாளரின் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு அதற்கு நேரமில்லை என்றால் என்ன செய்ய முடியும் ப்ராஜெக்டின் முடிக்கப்படும் தேதியை மாற்றாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இப்போது நடைமுறையை மாற்றி பயிற்சியை முதலில் கொடுத்து பின்னர் இந்த பயிற்சி முடிந்த பின்பு சிஸ்டமின் சோதனையை மேற்கொள்ளலாம் அதாவது நீங்கள் பொதுவான நடைமுறையை மாற்றமுடியும் நீங்கள் ரிக்கொயர்மென்டிற்கு முன்னுரிமை கொடுப்பதை மாற்றி அமைக்க முடியும் எனவே இப்போது பயிற்சி என்பது சிஸ்டமின் சோதனையை பொருத்தது அல்ல ஆகவே முதலில் பயிற்சியை முடித்து விட்டு பின்னர் சிஸ்டமின் சோதனையை மேற்கொள்ள முடியும் எனவே நமக்கு இப்போது முன்னுரிமைகளில் உள்ள கட்டுப்பாடுகளை கடப்பதற்கு ஒரு வழி கிடைத்தது அது என்னவெனில் உங்களுடைய செயல்களை சிறு கூறுகளாக பிரித்து அதை உடனடியாக ஆரம்பிக்க முடியும் மற்றும் ஒன்று கட்டுப்பாடுகளுக்கு முன்னதாக அதாவது அது கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே உதாரணமாக பயனாளர் ஒரு பயனாளர் கையேட்டை வரைவு செய்து வைத்துக்கொள்ளலாம் சிஸ்டமின் ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்து பின்னர் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்த விதமான மாற்றங்கள் வரும்போது இங்கு இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் பயனாளர் கையேடு ஒன்று தயாரிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒரு வரைவு வடிவத்தில் உருவாக்கிக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் அவற்றை பின்னால் தேவைக்கேற்ப தொடர்ச்சியான மாறுதல்களை சேர்த்துக் கொள்வதற்கு இடம் அளிக்கும் படி உருவாக்கிக் கொள்ளலாம் இவ்வாறாக நாம் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றமுடியும் இங்கு தரம் சமரசம் செய்யப்படலாம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே சில வழக்குகளில் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றும்போது தரம் சமரசம் செய்யப்படும் மற்றும் அதற்கேற்றார்போல் எங்கெல்லாம் சமரசம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சில முடிவுகளை மேற்கொள்ளவேண்டும் எனவே நீங்கள் ஒரு நியாயமான முடிவை எடுக்க வேண்டும் அது நீங்கள் தரத்தை சமரசம் செய்கிறீர்களா இல்லையா என்பது ஏனென்றால் நீங்கள் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றி உள்ளீர்கள் ஆதலால் தரம் சமரசம் செய்யப்படலாம் ஆகையால் பயனாளர்கள் தரத்தை சமரசம் செய்வதற்கு ஒப்புக் கொள்வார்களா அல்லது மாட்டார்களா நீங்கள் ஒரு நியாயமான முடிவை எடுக்க வேண்டும் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றி அமைப்பதில் அல்லது தரத்தை சமரசம் செய்வதில் நம்முடைய வேலை நடைமுறையில் எவ்வளவு விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்படும்போது அவை ஆபத்துக்களை அதிகரிக்கின்றன என்பதற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பீடு செய்திருக்க வேண்டும் ரெக்காயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றி அமைப்பது இப்போது வேலை நடைமுறையில் எவ்வளவு விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்படும்போது அவை ஆபத்துக்களை அதிகரிக்கின்றன என்று மதிப்பீடு செய்வதற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து செய்திருக்க வேண்டும் பொதுவாக பார்த்தீர்களென்றால் பொதுவான நடைமுறையில் முதலில் ரிக்கொயர்மென்ட் பகுப்பாய்வு பின்னர் டிசைன் பின்னர் கோடிங் பின்னர் சோதனை எனவே சிலர் சொல்வார்கள் முதலில் கோடிங்கை ஆரம்பிக்க வேண்டுமென்று பின்னர் சோதனையை செய்ய வேண்டுமென்று பார்த்தீர்களென்றால் பிரச்சனை உருவாகும் ஆகையால் பொதுவாக தரத்தை சமரசப்படுத்துவது என்பது இங்கே முட்டாள்தனமாக கருதப்படுகிறது இங்கே ஆபத்தும் இருக்கிறது எவ்வாறு என்றால் கோடிங்கை முதலில் செய்து பின்னர் டிசைன் செய்வது என்பது முடிவான டிசைனை மாற்றிவிடும் பின்னர் என்ன நடக்கும் நீங்கள் எல்லா டிசைனையும் திரும்ப செய்வதற்கு வழிவகுக்கும் எனவே இது எப்போதும் பரிந்துரைக்க படுவதில்லை எனவேதான் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றி அமைக்கும்போது வேலை நடைமுறையில் எவ்வளவு விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அது எவ்வளவு தூரம் ஆபத்தை அதிகரிக்கும் என்பதை கணித்து இருக்கவேண்டும் எனவே டிசைன் செய்வதற்கு முன்பாக கோடிங்கை ஆரம்பிப்பது ஒரு ஆபத்தான செயலாகும் மற்றும் டிசைனில் மாற்றங்கள் செய்யும்போது அது பல வேலைகளை திரும்ப செய்வதற்கு வழிவகுக்கும் மேலும் தரமும் சமரசம் செய்யப்படும் எனவேதான் ரிக்கொயர்மென்ட் முன்னுரிமையை மாற்றங்களை செய்யும்போதோ அல்லது அமைக்கும்போது அல்லது பொதுவான வேலை நடைமுறைகளை மாற்றும் போதும் நியாயமானவற்றை கருத்தில்கொண்டு அதற்கேற்றார்போல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இப்போது நாம் எவ்வாறு தடத்திற்கு திரும்ப செல்வது என்பதை தொகுப்போம் முதலில் பயனாளர்களிடம் காலக்கெடு பற்றி சொல்வதை தவிர்க்கவேண்டும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக ஆமென்று சொல்லி அவர்கள் சில நாட்கள் காத்திருக்க முடியும் மற்றும் அவர்கள் சில நாட்கள் தாமதமானாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற or என்ற பட்சத்தில் பின்னர் ஒரு பிரச்சனையும் இல்லை மாறாக அவர்கள் அவர்கள் ஒப்புக் கொள்ளவில்லை அதாவது காலக்கெடு மாற்றம் செய்யப்படுவதை தவிர்க்க வில்லை என்றால் அது முடியாத பட்சத்தில் கிரிட்டிக்கல் பாத்தை குறைப்பதற்கு அதிகநேரம் வேலை செய்தோ அல்லது ஊழியர்களை அதிகநேரம் வேலை செய்யச் சொல்லியோ செய்ய முடியும் கிரிட்டிக்கல் அல்லாத செயல்களில் உள்ள ஊழியர்களை மாற்றி அமைத்தோ அல்லது கிரிட்டிக்கல் செயல்கள் உள்ள வேலைகளுக்கு குறைந்த அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அல்லது வாங்குவதன் மூலமாகவோ அல்லது நிறைய வேலையாட்களை வேலைக்கு எடுப்பதன் மூலமாகவும் செய்ய முடியும் மேலும் வேலையின் உடைய ஸ்கோப்பை குறைத்து ப்ராஜெக்டை பழைய தடத்திற்கு திரும்ப கொண்டு செல்ல முடியும் மற்றொரு வழிமுறையானது தரத்தை குறைத்து சமரசம் செய்து கொள்ள முடியும் என்பது ஆகும் அதன் மூலம் நீங்கள் ப்ராஜக்டை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் கடைசி வழிமுறையானது செயல்களின் சார்பு தன்மையை பரிசீலனை செய்வதாகும் எங்கெல்லாம் நீங்கள் செயல்களுக்கு இடையேயான சார்புத் தன்மையை மாற்றி அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் மாற்றமுடியும் நீங்கள் செயல்களின் சார்பு தன்மையை மாற்றி அமைக்கும்போது செயல்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே முதல் செயலை ஆரம்பிக்கும்போது அது மற்றொரு செயலுக்கு காத்திருக்கக் கூடாது மற்றும் செயல்களை பிரித்து செய்வதன் மூலமும் செயல்களுக்கு இடையேயான சார்பு தன்மையை மாற்ற முடியும் அதாவது செயல்களை பிரித்து செய்யும்போது செயல்களுக்கு இடையேயான சார்புத் தன்மையும் மாற்றப்படுகிறது இந்த மாதிரி வழிகளின் மூலம் நீங்க ப்ராஜக்டை அதன் உண்மையான இலக்கு அல்லது அதன் தடத்திற்கு திரும்ப கொண்டு செல்ல முடியும் அது அதன் இலக்கை அடைவதற்கு கீழ்க்காணும் கூறுகளையும் அல்லது வழிமுறைகளையும் மேற்கொள்ள முடியும் ஆகையால் இந்த வகுப்பில் முன்னுரிமை ஆனது பல விதமான செயல்களை மானிட்டர் செய்யும்போது கொடுக்கப்படுவதை பற்றி விவாதித்தோம் அவைகள் கிரிட்டிக்கல் பாத் செயல்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பது மற்றும் பிளோட் இல்லாத செயல்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் மற்றும் பல விதமான வழிமுறைகள் மூலம் மற்றும் நாம் எவ்வாறு ப்ராஜெக்ட் அதனுடைய இலக்கிற்கு திரும்ப செல்வதற்கு உள்ள வழிமுறைகளையும் விவாதித்தோம் நாம் இதிலிருந்து மேற்கோள்களை எடுத்தோம் மிக்க நன்றி